கடைசி வீடியோவில் ஆகிய இரண்டைப் பற்றி பார்த்தோம் மேலும் சில எடுத்துக்காட்டுகளையும் பார்த்தோம் இரண்டு கருத்துக்களையும் இணைக்கும் தேற்றத்துடன் இன்று நாம் தொடங்குவோம் ஒரே வார்த்தை டிகிரி இருக்கட்டும் K ஓவர் F இதை நான் நிரூபிக்கப் போகிறேன் இது நமக்கு மிகவும் உபயோகமான முடிவாகும் நான் தரும் இரண்டு எடுத்துக்காட்டுகளை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஃபீல்ட் எக்ஸ்டன்ஷன் என்று சொல்லி இருக்கிறேன் அடுத்த எடுத்துக்காட்டில் Q அட்ஜாயின்ட் மதிப்பும் மூன்று ஆகும் இந்த சமமான தன்மையை இந்த தேற்றத்தின் ஒருபகுதியாக நான் நிரூபிக்கப் போகிறேன் இந்த எடுத்துக்காட்டை நாம் ஏற்கனவே செய்யவில்லை ஆனால் இப்பொழுது நாம் செய்யப் போகிறோம் எனவே நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய இரண்டு எடுத்துக்காட்டுகள் இவையாகும் பல எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் நாம் இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளை மட்டுமே எடுக்கிறோம் ஏன் என்று நீங்கள் சிந்திக்கலாம் இப்பொழுது இதை நிரூபிக்கலாம் இது கடினமானது அல்ல இப்பொழுது f Fல் இருக்கும் இந்த பாலினோமியலயலின் எனவே தயவு செய்து மாற்றிக் கொள்ளுங்கள் நாம் என்ன நிரூபிக்க வேண்டும் என்றால் டிகிரி nக்கு சமமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதை இவ்வாறு வேறுவிதமாகவும் கூறலாம் இதைத்தான் நாம் நிரூபிக்க போகிறோம் அடிப்படையில் நான் நேரடியாக ஒரு பேசிஸ் என்று காண்பிக்க வேண்டும் அவ்வளவுதான் எனவே நிரூபிக்க இரு விஷயங்கள் உள்ளன நாம் ஏதாவது ஒன்றை பேசிஸ் இருக்கும் என்பதை காண்பிக்க முயற்சி செய்கிறோம் நமக்கு nயை விட அதிக பவர் எடுத்துக்கொள்ளலாம் g ஆல்ஃபா b 0 என்று எழுதலாம் இதிலுள்ள bm bm 1 b1 b0 ஆகியவை அனைத்தும் Fல் இருக்கும் இது முக்கியமானதாகும் m n 1 ஆக இருந்தால் இந்த செட்டால் என்று காண்பிப்பதற்கு முயற்சி செய்கிறோம் m n 1 ஆக இருந்தால் g ஆல்ஃபா உள்ள அனைத்தும் இங்கே n 1 ஆக இருக்கும் மற்றும் இதன் கோஏஃபிசிஎன்ட்கள் F ஆக இருக்கும் ஆனால் m n 1யை விட அதிகமாகவும் இருக்கலாம் எனவே அதைப் பற்றியும் பார்க்க வேண்டும் இந்த பாலினோமியல் கொண்டு எழுதப்படுபவை ஆகும் இதுதான் காரணம் ஏன் இது சரியாக இருக்கும் இதன் காரணத்தை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் F ஆல்ஃபாவின் a 0 போலவே உள்ளது முன்பு F என்ன என்பதை நான் குறிப்பிடவில்லை

f n 1 ஆக எழுதலாம் ஆல்ஃபா என்று எழுதலாம் இதை பாருங்கள் இதிலுள்ள அனைத்து உறுப்புகளும் வரையறையின் படி ஏற்கனவே 1 ஆல்ஃபா உள்ளது இதே மாதிரி ஆல்ஃபா உள்ளது இது அனைத்து i 0விற்கும் இதே மாதிரி இருக்கும் நான் அனைத்தையும் ஒன்றாக கொண்டு வரப் போகிறேன் ஏனெனில் ஆல்ஃபா இருக்கும் என்று நிரூபிக்க முடியும் F சதுர அடைப்புக்குறி ஆல்ஃபா என்று காண்பிப்பது ஆகும் இது எளிதானது மன்னிக்கவும் 1 ஆல்ஃபா 0வாக இருக்கும் என்று நாம் காண்பிக்க போகிறோம் a 0 பிளஸ் Fxல் இருக்கும் ஆல்ஃபா நிபந்தனையை மீறுகிறது இதற்கு ஒரே வழி g இன் மதிப்பு 0 அதாவது பாலினோமியல்லின் n

இந்த தேற்றம் நிரூபிக்கப்பட்டது நான் இது எவ்வாறு உபயோகமாக உள்ளது என்பதை காண்பிப்பதற்காக சில எடுத்துக்காட்டுகளையும் இணை தேற்றங்களையும் நான் இதனுடன் தரப்போகிறேன் முதல் எடுத்துக்காட்டை பார்க்கலாம் ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் என்பதை நாம் சரி பார்க்கப் போகிறோம் ஐன்ஸ்டின் கிரைடிரியன் படி

ஆகவே க்யூப் 3

இந்தத் தேற்றத்தினால் Q ஆப் 3 ஆகும் இப்பொழுது நாம் உடனடியாக சில நல்ல இணை தேற்றங்கள் பற்றி பார்க்கலாம் அவை நமக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும் K ஒரு ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கும்

நான் இதை நிரூபிக்கப் போகிறேன் இது மிகவும் எளிய இணை தேற்றம் நிரூபிப்பதற்கு மிகவும் எளியது ஆனால் இது மிகவும் பயனுள்ளது இதன் உதவியால் அல்ஜிப்ரேக்கா ஆகும் இது இணை தேற்றத்தின் உடனடியான சான்றாகும்

எக்ஸ்டென்ஷனின் இருக்காது மாறாக இந்த செட்டை n 1 ன் மதிப்பு 0 a0 a1 a n 1 Fல் இருக்கும் மேலும் அனைத்தின் மதிப்பும் 0வாக இருக்காது ஆல்ஃபா என்ன என்பதைப் பார்க்கலாம் நான் மறுபடியும் ஒரு தேற்றத்தை காண்பிக்க போகிறேன் இதில் அந்தத் தேற்றத்தையும் இணைத் தேற்றத்தையும் இணைத்து முடிவாக அல்ஜிப்ரேக் பற்றிய மிக நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த தேற்றத்தை நிரூபிக்கிறேன் இது என்ன சொல்கிறது என்றால் டிகிரி இதன்மூலம் நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை விளக்குகிறேன் F என்பது ஒரு ஃபீல்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம் K கோலன் Fஆக இருக்கும் அதாவது இன்ஃபைனட் லீனியர் இன்டிபென்டன்ட் செட் F இருக்கும் L கோலன் இருக்கும் K கோலன் எண்களாக செங்குத்து கோடுகளின் அருகிலும் குறிப்போம் எனவே K L F ஃபீல்ட் எக்ஸ்டென்ஷன்களாகும் எந்த கணக்குகளுக்கும் தீர்வு கண்டுபிடிக்க இந்த முடிவை நாம் உபயோகப்படுத்தலாம் இது மிகவும் உபயோகமான முடிவு ஆகும் இது கடினமானது அல்ல நாம் என்ன செய்ய போகிறோம் K கோலன் Fன் மதிப்பு m n என்று நிரூபிக்க போகிறோம் செட் j 1im 1 j n K ஓவர் m n எனவே இது மிகவும் எளிதானது இப்பொழுது ஸ்பேன் ஆக உள்ளது எனவே bj Lல் உள்ளது bj's Lல் உள்ளது எனவே bj வை சம்மேசன் Fல் இருக்கும்

பேசிஸ்சும் முடிவடைகிறது கடைசியாக ஆல்ஃபா Lல் உள்ளது பீட்டா L இப்பொழுது நம்மிடையே இரு சாத்தியக்கூறுகள் உள்ளன j j பிரைம்மாக மதிப்பு 0 இதிலிருந்து ஆல்ஃபா 0 என்பது சாத்தியமில்லை ஏன் இது சாத்தியமில்லை இது சாத்தியமில்லை ஏனென்றால் ஆல்ஃபா கிடைக்கும் கடைசி பகுதியை கவனத்துடன் நினைத்துப் பாருங்கள் நாம் இவற்றை லீனியர்லி இன்டிபென்டன்ட் கொண்டது இத்துடன் இந்த தேற்றம் நிரூபிக்கப்பட்டது நாம் டிகிரி நாம் இந்த தேற்றத்தின் முக்கிய ப்ரெபொசிஷன் மற்றும் இணை தேற்றங்களை பார்க்கலாம்